இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் நல்ல வடிவமைப்புக்கான பொதுவான கருத்துக்களைப் பற்றி விவாதித்தோம் வடிவமைப்பு என்பது ஒரு ஐட்ரேடிவ் செயல்முறை மற்றும் ஒவ்வொரு வடிவமைப்பாளரும் வெவ்வேறு வடிவமைப்புகளை உருவாக்குவார்கள் ஆனால் அந்த வடிவமைப்புகள் ஒவ்வொன்றும் அதன் தரத்தில் மாறுபட்டவைகளாக இருக்கும் இரண்டு வெவ்வேறு வடிவமைப்புகளை எவ்வாறு வேறுபடுத்துவது ஒரு வடிவமைப்பு நல்லதா அல்லது மோசமானதா என்பதை நம்மால் எப்போது கூற முடியும் ஒவ்வொரு வடிவத்தின் குணாதிசயங்களை நாம் அடையாளம் காண வேண்டும் ஒரு முக்கியமான குணாதிசயம் மாடுலாரிட்டி ஆகியவற்றைப் பார்க்க வேண்டும் இப்போது இந்தப் புள்ளியிலிருந்து தொடர்ந்து செயல்படுவோம் நல்ல வடிவமைப்பு என்பது செயல்பாட்டுச் சுதந்திரத்திரமுடைய மாடியூல்களைக் ஆகிய சொற்கூறுகளை நாம் வரையறுக்க வேண்டும் செயல்பாட்டுச் சுதந்திரம் பல நன்மைகளைக் கொண்டது ஒரு நன்மை புரிந்துகொள்ள உதவுவது படத்தில் கொடுக்கப்பட்ட முதல் உதாரணத்தில் உள்ள மாடியூல்களுக்கு இடையே சார்புநிலை கனமானதாக இருக்கும் போது அதன் தொடர்ச்சியை நாம் தேடிக் கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் மற்றும் பிழைகளைக் கண்டுபிடிக்க முடியாமல் சுற்றிச்சுற்றிச் செல்லும் படியாகவே வழிநடத்தும் வடிவமைப்பில் உள்ள சிக்கல்களைக் குறைப்பதே இந்த செயல்பாட்டுச் சுதந்திர அமைப்பின் ஒரு நன்மை இது மாடியூல்களின் எடுக்க வேண்டியிருக்கும் தற்போது செயல்பாட்டுச் சுதந்திரத்தின் நன்மைகளை வரிசைப்படுத்துவோம் ஒன்று அமைப்பின் சிக்கலைக் குறைப்பது அதனால் அந்த அமைப்பைப் புரிந்து கொள்வதை சுலபமாக்குகிறது மற்றுமொரு நன்மை பிழைகளின் பரவல் நிலையைக் குறைப்பது எனவே ஒரு அமைப்பை தோல்வியுறச் செய்யும் பிழைகளைக் கொண்ட மாடியூலை எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் மறு உபயோகம் என்பது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கின் கூடிய அமைப்பை கொண்டிருக்கும் போதே இது சாத்தியமாகிறது

தற்போது நாம் செயல்பாட்டுச் சுதந்திரமே நல்லது எனக் கூறுகிறோம் இது அதிக நன்மைகளைக் கொண்டது ஆனால் வடிவமைப்பில் உள்ள அனைத்து மாடியூல்களும் தொடர்பு கொள்ளும் அவை ஒன்றை ஒன்று செயல்பாடுகளுக்காக அழைக்கும் ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள தன்னிச்சையான அப்ளிகேஷன் டிசைனில் வகைப்படுத்துவது அதன் அடிப்படையில் ஒரு வடிவமைப்பு மற்றொன்றை விடச் சிறந்தது என்று நம்மால் தோராயமாகக் கூற முடியும் கொகிசன் எந்த வகையைச் சார்ந்தது என்ற அடிப்படையில் ஒரு வடிவமைப்பு மிகவும் சிறந்ததா மிதமானதா அல்லது மோசமானதா என்பதை நம்மால் கூற முடியும் வடிவமைப்பில் உள்ள கொகிசன் பற்றிய ஒரு தெளிவான நிலை நமக்குக் கிடைக்கும் உதாரணமாக வடிவமைப்பின் வகுப்பைப் பொருத்து நாம் அதன் அளவு 70 1 சதவீதம் எனக் கூறமுடியாது அதாவது அது 60 முதல் 70 அல்லது 70 முதல் 80 வரை உள்ளது என்று நம்மால் சொல்லமுடியும் இதுவே நமக்கு மிகப் பெரிய உதவியாக இருக்கும் கொகிசனைப் வகுப்புகளான மோசமான அமைப்பான தற்செயலான நிலை அல்லது தற்காலிக நிலை அல்லது இடைப்பட்ட அமைப்பான நடைமுறை நிலை அல்லது சிறந்த அமைப்பான செயல்பாட்டு நிலை என எந்த வகுப்பின் கீழ் உள்ளது என்பதை உங்களால் கூற முடியும் கொகிஷனின் எந்த வகையில் கீழ் இடம்பெற வேண்டும் என்பதை உங்களால் தோராயமாகக் கூறமுடியும் நாம் முதலில் கொசிஷனின் என்ன செய்கிறது என்பதை ஒரு சுலபமான விடையாகக் கூறுவது மிகவும் கடினமே இது இதைச் செய்கிறது என்று மட்டுமே நம்மால் கூற முடியும் நாம் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் ஏஏஏ பொருள் இருப்பை அச்சிடுதல் மற்றும் மாணவர்களின் பதிவு மற்றும் புத்தகம் வழங்குதல் தற்போது இந்த மாடியூல் உதாரணம் தற்போது சற்று சிறந்த கொகிசனான செய்கின்றன அல்லது அறிக்கைகளை அச்சிடுகின்றன என்று கூறலாம் இங்கு அனைத்து செயல்பாடுகளும் ஒரே விதமான வேலைகளைச் செய்கின்றன ஏனென்றால் ஒத்த செயல்பாடுகளைக் கொண்ட விஷயங்களை ஒன்றாக ஒரு மாடியூலில் என்று கூறுகிறோம் நேரடிப் பொருளுடனும் மற்றும் சுலபமாகவும் இந்த கொகிசனை விடச் சிறந்தது காலம் சார்ந்த கொகிஷன் ஆகும் இங்கு ஒரே கால இடைவெளியில் செயல்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் ஒரு குழுவாக இணைக்கிறோம் உதாரணமாக துவக்க நிலையில் சில செயல்பாடுகள் ஒன்றன்பின் ஒன்றாக செயல்படும் மற்றும் துவக்க நிலைக்கு முன்பாகவும் வேறு சில செயல்கள் செயல்படும் அல்லது முடிவு நிலையில் சில செயல்பாடுகள் இருக்கும் எனவே இந்த செயல்பாடுகள் வெவ்வேறு விஷயங்களை செய்கின்றன ஆனால் இவை அனைத்தையும் ஒரு மாடியூலாக இணைக்கலாம் ஏனென்றால் இவை அனைத்தும் துவக்க நேரத்தில் செயல்படக் கூடியவை உதாரணமாக இன்நிட் உதாரணம் மற்றும் இங்கு உள்ள அனைத்து செயல்பாடுகளும் ஒரே கால இடைவெளியில் செயல்படக் கூடியவை இன்னும் சற்று மேம்பட்ட கொகிஷன் கணக்கீடு மற்றும் பல வழிமுறைகளைச் செய்யும் இந்த அனைத்து ஒரே வழிமுறையின் பகுதிகள் நாம் இவை அனைத்தையும் ஒன்றாகச் சேர்க்கிறோம் ஆனால் இவை அனைத்தும் ஒரே வழிமுறையின் பகுதிகளாக இருந்தாலும் வெவ்வேறு விஷயங்களைச் செய்கின்றன

கம்யூனிக்கேஷனல் கொகிஷன் என அழைக்கிறோம் கம்யூனிக்கேஷனல் கொகிசன்கான மேலும் சில செயல்பாடுகளைக் கொண்டுள்ளோம் அவையாவும் இந்தத் தரவில் செயல்படுகின்றன உதாரணமாக மாணவர்களின் தரவைத் தேடுதல் அனைத்து தரவுகளையும் அச்சிடுதல் மற்றும் மாணவர்களின் தரவைச் சேமித்தல் மாணவர்களின் தரவுகளைப் புதுப்பித்தல் மற்றும் பல எனவே கம்யூனிக்கேஷனல் கொகிசனே அமைப்புகளை விடச் சிறந்தது சீக்குவன்சியல் கொகிசன் உள்ள வெவ்வேறு செயல்பாடுகள் தரவுகளைப் பகிர்கின்றன ஆனால் அவை அந்தத் தரவுகளை தோராயமாக புதுப்பிப்பது இல்லை தரவுகள் ஒரு செயல்பாட்டில் இருந்து மற்றொரு செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்றன உதாரணமாக முதலில் தரவுகளை வரிசைப்படுத்துதல் பிறகு தரவுகளைத் தேடுதல் பிறகு அவற்றை காட்சிப்படுத்துதல் மற்றும் பல மிகச் சிறந்த கொகிசன் என்ன அடைகிறது என்பதையோ ஒரு எளிமையான வாக்கியத்தில் வரையறுக்கக் கூடியதாக இருக்கவேண்டும் ஒரு மாடியூலின் என்று கேட்கப்படுகிறது என வைத்துக்கொள்வோம்

கொகிசனில் இருக்கும் பொழுதும் நம்மால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும்

கொகிசனை கொண்டிருக்கும் இங்கு நாம் தற்செயலான கொகிசனைக் என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும் இந்தத் தொடர்ச்சியான வார்த்தைகள் இந்த மாடியூல் இருக்கும் நாம் இதுவரை கொகிசனின் நம்மால் தோராயமாகச் சொல்லமுடியும் கொகிசனை வகைப்படுத்தப் போகிறோம் இதில் ஐந்து வகைகள் உள்ளன டேட்டா கப்ளிங் மிக எளிமையான தரவு வகைகளான எண்களோ அல்லது எழுத்துக்களோ பரிமாறப்படும் ஸ்டாம்ப் கப்ளிங்கில் மிகவும் சிக்கலானதாக ஆக்கிவிடும் இந்த நிலையில் நாம் முடித்துக்கொண்டு அடுத்த விரிவுரையில் தொடருவோம் மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள மாடியூல் உள்ளது என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைப் பற்றிப் பார்ப்போம் நாம் இவற்றுடன் முடித்துக் கொண்டு அடுத்த விரிவுரையில் தொடர்வோம் நன்றி